வணக்கம் இந்த NPTEL NOC படிப்பில் நுண்ணலை ஒருங்கிணைந்த சுற்றுகள் பாடத்தின் வாரம் 5 க்கு வருக முந்தைய வாரங்களில் அல்லது வாரத்தில் நாம் 1 போர்ட் 2 போர்ட் 3 போர்ட் மற்றும் 4 போர்ட் சாதனங்கள் போன்ற பல்வேறு நுண்ணலை சாதனங்களை பற்றி பார்த்தோம் மற்றும் 3 போர்ட் சாதனங்களை பற்றி விவாதிக்கும் போது இந்த 2 போர்ட் சாதனங்கள் வடிக்கட்டிகளையும் கொண்டிருக்கும் என்று நான் குறிப்பிட்டிருந்தேன் ஆனால் வடிக்கட்டிகள் என்பது விரிவாக தெரிந்துகொள்ள வேண்டிய பகுதி என்றும் அதனை தனியாக படிப்போம் என்றும் கூறி இருந்தேன் எனவே இந்த விரிவுரை பகுதியில் நாம் வடிக்கட்டிகளை பற்றி பார்ப்போம் இப்போது வடிக்கட்டிகள் என்பவை குறிப்பிட்ட அதிர்வெண் கொண்ட அலைகளை தேர்ந்தெடுத்து அதனை மட்டுமே தன் வழியே செல்ல அனுமதிக்கும் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும் இதன் அடிப்படையில் நாம் லோபாஸ் வடிக்கட்டிகள் ஹைபாஸ் வடிக்கட்டிகள் மற்றும் பேண்ட்பாஸ் வடிக்கட்டிகள் போன்ற பல்வேறு வகையான வடிக்கட்டிகளைக் கொண்டிருக்கலாம் இப்பொழுது நுண்ணலை பொறியியலில் கூறுகளின் பரவலாக்கப்பட்ட தன்மை காரணமாக சில வார இறுதியில் நாம் 2 வகைகளாக உணரக்கூடிய பல்வேறு வடிக்கட்டிகளை தெளிவாக வகைப்படுத்தலாம் ஒன்றை நாம் குறுகலான கற்றை வடிக்கட்டிகள் என்றும் மற்றொன்றை அகல கற்றை வடிக்கட்டிகள் என்றும் அழைக்கிறோம் எனவே இந்த தொகுதியில் நாம் ரெசனேட்டர்கள் மற்றும் குறுகலானகற்றை வடிக்கட்டிகளைப் பற்றி விவாதிப்போம் இப்போது குறுகலான வடிக்கட்டிகளைப் பற்றி பார்ப்போம் குறுகலானகற்றை வடிக்கட்டிகளை பற்றி விவாதிக்க இந்த ரெசனேட்டர் என்ன என்பதை அறிந்து கொள்வது மிகவும் அவசியம் குறுகலானகற்றை வடிக்கட்டி என்பது உள்ளீடு மற்றும் வெளியீடு முறையாக இணைக்கப்பட்ட ரெசனேட்டர் ஆகும் இப்போது ஒத்ததிர்வு என்பது என்ன மின்காந்த கோட்பாட்டில் ஒத்ததிர்வு என்பது அதிகமான மற்றும் சமமான மின் மற்றும் காந்த ஆற்றலை குறைந்தபட்ச இழப்புகளுடன் சேமிக்கும் திறனைக் குறிக்கிறது இப்போது ஒத்ததிர்வு குறைந்த வரம்பு கொண்ட அதிர்வெண்களின் ஒரு நிகழ்வாக இருப்பதினால் குறைந்த வரம்பு அதிர்வெண் என்பது நமது அளவுகளின் படி ஒத்ததிர்வு குறைந்த வரம்பு கொண்ட அதிர்வெண்களில் எஃப்சி அல்லது எஃப்ஆர் எனப்படும் மைய அதிர்வெண்ணில் நிகழும் பின்னர் என்ன நடக்கிறது என்றால் இந்த ரெசனேட்டர்களின் பண்புகளின் படி இந்த ரெசனேட்டர் சாதனங்கள் மைய அதிர்வெண் கொண்ட ஒத்ததிர்வை உருவாக்கும் மற்றும் மைய அதிர்வெண் கொண்டு சில அதிர்வெண் வரம்புகள் வரை அதிர்வெண்கள் அனுமதிக்கப்படலாம் அல்லது தடுக்கப்படலாம் எனவே அடிப்படையில் ரெசெனேட்டர்கள் பேண்ட்பாஸ் கூறுகள் அல்லது பேண்ட்ஸ்டாப் கூறுகள் ரெசனேட்டருக்கு மைய அதிர்வெண் எஃப்ஆர் கொண்டு சில வரம்பில் அதிர்வெண்கள் கொண்ட ஒரு பண்பு உண்டு அந்த வரம்பின் ஒடுக்கம் பெரியதாகவோ அல்லது சிறியதாகவோ இருக்கும் இப்போது ஒடுக்கம் குறைவாக இருந்தால் அது ஒரு பேண்ட்ஸ்டாப்பாக செயல்படுகிறது மற்றும் ஒடுக்கம் பெரியதாக இருந்தால் ரெசனேட்டர் பேண்ட்பாஸ் போல செயல்படும் பொதுவான வடிகட்டி கோட்பாட்டிலிருந்து நாம் ஏன் நேரடியாக பேண்ட்பாஸ் அல்லது பேண்ட்ஸ்டாப்பிற்கு செல்கிறோம் என்று நீங்கள் கேட்கலாம் லோபாஸ் மற்றும் ஹைபாஸ் வடிக்கட்டிகளைப் பற்றி நாம் முதலில் விவாதிக்க வேண்டும் இந்த பேண்ட்பாஸ் கருத்து அல்லது இந்த குறுகலானகற்றை கருத்துக்கு நாம் செல்ல காரணம் இது பேண்ட்ஸ்டாப் அல்லது பேண்ட்பாஸாக இருக்கலாம் அதாவது குறுகிய வரம்பு கொண்ட அதிர்வெண்கள் அனுமதிக்கப்படுதல் அல்லது ஒடுக்கப்படுதல் என்பது நுண்ணலை கூறின் சிறப்பியல்புகள் என்பதாகும் ஒரு ரெசனேட்டரை எல் மற்றும் சி போன்ற மொத்த கூறுகளின் சமமான சமநிலை அல்லது சமநிலை என்று சொல்வதை விட புரிந்து கொள்வது எளிதானது எனவே எல் மற்றும் சி ஆகியவற்றின் சமமான பரவலாக்கப்பட்ட நிலையில் சமமான நிலையை புரிந்து கொள்வதில் கடினம் இருப்பதால் நுண்ணலை கூறுகளைப் பயன்படுத்தி ரெசனேட்டரை உருவாக்குவது மிகவும் எளிதானது இதைப்பற்றி நாம் ஏற்கனவே விவாதித்திருக்கிறோம் எடுத்துக்காட்டாக இங்கே ஒரு திறந்த ஸ்டப் உள்ளது முந்தைய தொகுதியில் இதே ஸ்டப் ஒரு மின்தூண்டியாகவோ அல்லது மின்தேக்கியாகவோ அதிர்வெண்ணைப் பொறுத்து செயல்பட முடியும் என்று நாம் விவாதித்ததைக் கண்டிருப்பீர்கள் நீளத்தை நிலையானதாக கொண்டு நாம் அதிர்வெண்ணை வேறுபடுத்திக்கொண்டே இருந்தால் இந்த திறந்த ஸ்டப் சில அதிர்வெண்களுக்கு ஒரு மின்தூண்டியாக அல்லது சில அதிர்வெண்களுக்கு ஒரு மின்தேக்கியாக செயல்படும் எனவே நாம் அதைப் பார்க்கலாம் உண்மையில் இது 0 மின்மறுப்பாக செயல்படும் எந்தவிதமான மின்எதிர்ப்பும் இல்லாமல் இருக்கலாம் அல்லது சில அதிர்வெண்களுக்கு மறுப்பு 0 ஆக இருக்கலாம் எனவே இந்த எல்லா காரணிகளாலும் நுண்ணலை பொறியியலில் மொத்த கூறுகளின் சமநிலையுடன் ஒப்பிடும்போது ஒரு ரெசனேட்டரை வடிவமைப்பது உண்மையில் எளிதானது எனவே இது அடிப்படைக் கருத்தாகும் இதனால்தான் இந்த குறுகலான கற்றை வடிக்கட்டிகள் நம்மிடம் உள்ளன ஏனெனில் எல் மற்றும் சி ஐ விட ரெசனேட்டர்கள் உருவாக்க எளிதானது பாஸ்பேண்ட் மற்றும் ஸ்டாப் பேண்டின் வெளியீடுகளை வடிவமைக்க வேண்டிய இடத்தில் அகலகற்றை வடிக்கட்டிகள் பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் உள்ளது எனவே அந்த சந்தர்ப்பங்களில் மொத்த கூறுகளின் சமமானநிலையை புரிந்து கொள்ள சில முறைகள் உள்ளன எனவே எடுத்துக்காட்டாக மைய அதிர்வெண்ணைக் காட்டிலும் ஒரு வடிவமைப்பை நீங்கள் விரும்பினால் ஸ்டாப் பேண்டில் ஒரு குறிப்பிட்ட குறைந்தபட்ச ஒடுக்கத்தையும் பாஸ்பேண்டில் சில அதிகபட்ச ஒடுக்கத்தையும் நீங்கள் கொள்ள வேண்டும் அதாவது உங்கள் ஒடுக்கம் அந்த மதிப்பை விட அதிகமாக இருக்க கூடாது எனவே இந்த முறையை ஸ்டாப் பேண்ட் ஒடுக்கம் பாஸ்பேண்ட் ஒடுக்கத்தின் பொதுவான வடிகட்டி வடிவமைப்பு என கருத வேண்டும் அங்கு நாம் வெளியீட்டை வடிவமைக்க வேண்டும் அங்கே நாம் பொதுவாக பயன்படுத்தும் வடிவமைப்பு கோட்பாடுகளை மொத்த கூறுகளையும் அதன் பரவலாக்கப்பட்ட சமமான நிலையில் மாற்ற வேண்டும் என்பதை தவிர சார்ந்திருக்க வேண்டும் மற்றும் அதனை அகலகற்றை வடிக்கட்டிகளை பற்றி விவாதிக்கும்போது ஹைபாஸ் வடிக்கட்டிகளைப் பற்றி விவாதிக்கும்போது பார்ப்போம் எனவே அந்த விஷயங்கள் சில அகலகற்றை வடிகட்டிகளின் மாதிரிகளில் உள்ளடக்கப்பட்டிருக்கும் அதில் வடிவமைப்பு தத்துவம் இந்த குறுகலானகற்றை வடிகட்டிகளிலிருந்து சற்றே வித்தியாசமானது குறுகலானகற்றை வடிக்கட்டிகளை சுருக்கமாக பார்த்தால் ரெசனேட்டர்கள் அடிப்படை சாதனம் அதேசமயம் அகலகற்றை வடிகட்டிகளுக்கு பொதுவாக பயன்படுத்தப்படும் வடிகட்டி வடிவமைப்பு நுட்பங்களைப் பயன்படுத்தி முதலில் மொத்த கூறுகளையும் கொண்டு வடிவமைக்க வேண்டும் பின்னர் இந்த மொத்த கூறுகளை அவற்றின் அகலக்கற்றைக்கு இணையான பரவலாக்கப் பட்ட சமமான நிலையில் மாற்றுவதற்கான பொறிமுறையை நாம் பயன்படுத்த வேண்டும் எனவே நாம் விவாதிக்க வேண்டியது அடுத்த தலைப்பு ஒத்ததிர்வு பற்றியது ஒரு ரெசனேட்டர் எப்படி இருக்கும் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் எடுத்துக்காட்டாக ஒரு எளிய ரெசனேட்டர் சுற்று இதுவாக இருக்கும் இதைத்தான் தொடர் இணைப்பு ரெசனேட்டர் என்று அழைத்தோம் இந்த ஆர் எல் மற்றும் சி ஆகியவை பக்க இணைப்பாக ஒரு பக்க இணைப்பு ரெசனேட்டரில் இருக்கும் இந்த ரெசனேட்டரின் மொத்த உள்ளீட்டு மின்மறுப்பு ZT ஆனது RT J ஒமேகா ஆர் ஒமேகா வகுத்தல் ஒமேகா ஆர் - ஒமேகா ஆர் வகுத்தல் ஒமேகா இங்கு ஒமேகா ஆர் ஆனது 1 வகுத்தல் எல்சி ன் இருபடி மூலம் ஆகும் இது ஒத்ததிர்வு அதிர்வெண் எனப்படும் மின்மூலத்தின் மின்தடை ஆர்ஜி யை கொண்டிருந்தால் ஆர்டி ஆனது ஆர்ஜிஆர்க்கு RGR சமம் எனவே இதுதான் சமமான சுற்றின் வரைபடம் மற்றும் தொடர் இணைப்பு ரெசெனேட்டரின் உள்ளீடு மின்மறுப்பு இப்போது இங்கே தரமான காரணி என்று அழைக்கப்படும் பதத்தை வரையறுக்கிறோம் பளுவற்ற அல்லது இது போன்ற தொடர் இணைப்பு ரெசனேட்டருக்கு க்கியூ எனப்படும் சில தரக் காரணிகள் பளுவற்ற தரக் காரணியாக வரையறுக்கப்படுகின்றன மேலும் அதன் மதிப்பு இதுபோன்று வழங்கப்படுகிறது க்யூஇ என்பது சில வெளிப்புற கூறுகளை பொறுத்தது நான் எடுத்துக்காட்டில் காட்டியபடி சில ஆர் யுடன் ஒரு ஜெனரேட்டர் வி ஜி இருந்தால் இந்த தரமான காரணி க்யூ எல் என்பது உள் மற்றும் வெளிப்புற மின்தடைகளை உள்ளடக்கிய மொத்த தர காரணியாகும் இந்த உறவு செல்லுபடியாகும் என்பது காட்டப்பட்டுள்ளது ஒரு தொடர் இணைப்பு ரெசனேட்டரின் உள்ளீட்டு மின்மறுப்பை எழுதுவதற்கான மற்றொரு வழி இது போன்றது தரக் காரணிகளின் அடிப்படையில் நாம் அதனை வரையறுக்கிறோம் அதில் எப்சிலன் எஃப் எப்படி வருவிக்கப்பட்டது தொடர்பான தகவல்கள் இங்கு கொடுக்கப்படவில்லை அவை இந்த பாடத்திட்டத்துடன் கூடிய பிபிடி கோப்புகளில் உள்ளன நீங்கள் அதில் சென்று காணலாம் இப்போது இந்த எப்சிலன் எஃப் இந்த மதிப்புக்கு எளிமைப்படுத்தப்படலாம் நீங்கள் அதை எவ்வாறு வருவிக்கலாம் என்பதை பிபிடி கோப்புகளில் காணலாம் இப்போது அமைப்பில் வெளியேற்றப்பட்ட மொத்த திறனை நீங்கள் கண்டுபிடிக்க விரும்பினால் அது வெளிப்புற மற்றும் உட்புற மின்தடைகளில் இருக்கும் எனவே நாம் மீண்டும் நமது மின்சுற்று வரைய வேண்டும் மேலே உள்ள தொடர்பு மூலம் வெளியேற்றப்பட்ட மொத்த திறனும்தரப்படும் எனவே இசட் டி என்பது இந்த உள்ளீட்டு மின்மறுப்பு ஆகும் எனவே இந்த ZT யையும் இதுபோன்று எழுதலாம் இப்போது எப்சிலன் எஃப் க்கு ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண் அல்லது குறிப்பிட்ட மதிப்பு உள்ளது மற்றும் எப்சிலன் எஃப் என்பது நாம் பார்த்ததை போன்று ஒத்ததிர்வு அதிர்வெண் ஒமேகா ஆர் இலிருந்து அதிர்வெண்ணின் விலகலின் அளவீடு ஆகும் ஒரு குறிப்பிட்ட எப்சிலன் மதிப்பிற்கு திறன் வெளியேற்றப்படுவது அதிகபட்ச திறன் வெளியேற்றப்பட்ட மதிப்பில் பாதி ஆகும் அதிகபட்ச திறன் வெளியேற்றப்படுவது என்பது ஒத்ததிர்வில் வெளியேறும் திறன் இப்போது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் என்னவென்றால் தொடர் ஒத்ததிர்வுக்கு உள்ளீட்டு மின்மறுப்பு குறைவாக இருக்கும் பக்க இணைப்பு ஒத்ததிர்வுக்கு உள்ளீட்டு மின்மறுப்பு அதிகமாக இருக்கும் தொடரிணைப்பு ரெசனேட்டரைப் பற்றிய மற்றொரு விஷயம் என்னவென்றால் தொடரிணைப்பு அல்லது பக்க இணைப்பு ரெசனேட்டராக இருந்தாலும் பரவலாக்கப்பட்ட திறன் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணில் அதிகபட்ச மதிப்பில் பாதியாக இருக்கும் அதிகபட்ச மதிப்பு ஒத்ததிர்வு அதிர்வெண்ணில் நிகழ்கிறது க்யூ எல் எப்சிலன் எஃப் ஆல் பெருக்கப்பட்டு 1 அல்லது 1 க்கு சமமாக இருக்கும்போது அந்த மதிப்பு நிகழ்கிறது எனவே அங்கு 2 வெவ்வேறு ஒமேகாக்கள் இருக்கும் அந்த ஒமேகா மதிப்புகளில் பாதி திறன் வெளியேற்றப்படுகிறது இது இந்த சமன்பாட்டிலிருந்து தெளிவாகிறது QL எப்சிலன் எஃப் 1 அல்லது 1 ஆக இருக்கும்போது வெளியேற்றப்படும் திறன் எப்சிலன் எஃப் 0 ஆக இருக்கும்போது வெளியேற்றப்படும் திறனில் பாதியாக இருக்கும் மேலும் நான் இப்போது பெற்ற சமன்பாட்டைப் பயன்படுத்தி அதாவது க்யூ எல் எப்சிலன் எஃப் 1 க்கு சமம் 1 வகுத்தல் எப்சிலன் எஃப் என்பது எஃப் ஆர் பெருக்கல் கற்றை அகலத்திற்குசமம் எனும் உறவைப் பெறலாம் அதை நாம் 3 டிபி என்று அழைக்கிறோம் கற்றை அகலம் F2 F1 க்கு சமம் அவை இந்த நிலைக்கு ஒத்த 2 அதிர்வெண்கள் இப்போது இந்த பதம் பகுதியளவு கற்றை அகலம் என்றும் அழைக்கப்படுகிறது இது முழுமையான கற்றை அகலம் கற்றை அகலம் வகுத்தல் ஒத்ததிர்வு அதிர்வெண் என்பது பகுதியளவு கற்றை அகலம் எனப்படுகிறது வேறுவிதமாகக் கூறினால் 1 வகுத்தல் எப்சிலன் எஃப் என்பது க்யூஎஃப்க்கு சமமானது க்யூஎஃப் என்பது 1 வகுத்தல் டெல்டாவிற்கு சமமானது டெல்டா என்பது பகுதியளவு கற்றை அகலத்தை குறிக்கும் இந்த படிநிலை விவரங்கள் பிபிடி கோப்புகளில் கொடுக்கப்பட்டுள்ளன என்பது உங்களுக்குத் தெரியும் நீங்கள் அவற்றின் வழியாக தெரிந்து கொள்ளலாம் எனவே நுண்ணலை சுற்றுகளில் ஒரு சுற்று மின்தூண்டக்கூடியதா அல்லது மின்தேக்க கூடியதா என்பதைக் கண்டுபிடிப்பது எப்போதுமே அவ்வளவு எளிதல்ல என்பதால் அடிக்கடி பயன்படுத்தப்படும் மின் மறுப்பு அடிப்படையிலான Q காரணியின் மற்றொரு வரையறையை பார்ப்போம் 1 வது முறையில் க்கியூ என்பது ஒமேகா எல் வகுத்தல் ஆர் க்கு சமம் என்று வரையறுத்துள்ளோம் இங்கே எல் பற்றி நமக்கு பொதுமானதாக தெரிந்து இருக்கிறது என்று கருதுகிறோம் ஆனால் நமக்கு பொதுமானதாக தெரியவில்லை என்று வைத்துக்கொள்வோம் மீண்டும் நமது தொடரிணைப்பு ரெசனேட்டர் சுற்றுக்கு செல்ல வேண்டும் எந்த பளுவும் இல்லாமல் QU இதை வழங்கும்போது இதை வரையறுக்கும் மற்றொரு வழி மற்றொரு சூத்திரம் இது போன்றது இப்போது இந்த சூத்திரத்தைப் பயன்படுத்தி சுற்று மின்தூண்டக்கூடியதா அல்லது மின்தேக்கக்கூடியதா என்பதை நாம் அறியத் தேவையில்லை எக்ஸ் மற்றும் இது ஒமேகாவைச் சார்ந்திருப்பது நமக்குத் தெரிந்தால் நாம் நேரடியாக கியூவை கண்டுபிடிக்க முடியும் இதேபோல் நாம் QU ஐக் கண்டுபிடிப்பதாக கொள்வோம் இந்த பகுதியில் உள்ள R RG க்கு மாறுகிறது எனவே இது அரை ஒமேகா R வகுத்தல் 2 டிஎக்ஸ் வகுத்தல் டி ஒமேகா வகுத்தல் ஆர்ஜி க்கு சமமாக இருக்கும் ஆர்ஜி என்பது ஆர்க்கு சமம் மற்றும் க்யூஎல் என்பது ஒமேகாவில் பாதி வகுத்தல் ஆர்டி க்கு சமம் இப்போது இதேபோல் தொடர்கையில் பக்க இணைப்பு ஆர் சி ரெசனேட்டர்களுக்கும் அதே உறவுகளைப் பெறலாம் நான் படிநிலைகளை செய்யப் போவதில்லை ஆனால் பாடத்திட்டத்துடன் இணைந்துள்ள பிபிடி கோப்புகளில் நான் சொன்னது போல் இதைக் காணலாம் மேலும் ஒரு பக்க இணைப்பு ரெசனேட்டரைப் பொறுத்தவரை நாம் மின்மறுப்பு மின்எதிர்ப்பு மற்றும் மின்தடைக்கு பதிலாக மின்உள்ளிடற்திறன் மாறூதிசையோட்டம் கடத்தும் தன்மை மற்றும் மின்கடத்துதிறன் admittances susceptance and conductancesஆகியவற்றின் அடிப்படையில் காண்போம் ஒரு பக்க இணைப்பு ஆர் சி ரெசனேட்டருக்கான உறவுகள் மின் மறுப்புக்கு பதிலாக மின்உள்ளிடற்திறன் மற்றும் பலவற்றை தவிர நான் சொன்னது போலவே மிகவும் ஒத்ததாக இருக்கும் அவைகள் இந்த உறவுகளின் இரட்டை என்பதால் நான் இப்போது சில உண்மையான ரெசனேட்டர்கள் நுண்ணலை ரெசனேட்டர் ஆகியவற்றில் அவை பயன்படுத்தப்படுகிறது என்பதை காண்பிக்க விரும்புகிறேன் எனவே குறுகிய ஒலிபரப்பு தடத்தின் சிறப்பியல்புகளைப் பார்ப்போம் ஒரு குறுகிய தட ரெசனேட்டருக்கு மின்மறுப்பின் கற்பனையான பகுதிக்கு எதிராக அதிர்வெண் வரைந்தால் இது போன்ற ஒரு வளைவைப் பெறுகிறோம் இது ஒரு டான் செயல்பாடு மற்றும் இது அதிர்வெண் தீட்டா மற்றும் எல் ஆகியவற்றில் குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் நிகழும் செயல்பாடு ஆகும் தீட்டாவின் மதிப்புகளை நாம் வரைவு செய்தால் அல்லது நீளத்தின் அடிப்படையில் நீங்கள் வரைவு செய்தால் இப்போது நாம் குறுகிய தட ரெசனேட்டருக்கு பார்த்து கொண்டிருப்பதால் சில குறிப்பிட்ட மதிப்புகள் அல்லது சில அதிர்வெண்கள் ஒமேகா 0 ல் உள்ளன அங்கு மதிப்பு 0 ஆகிறது மற்றும் சில அதிர்வெண்களில் இங்கே உள்ளீட்டு மின்மறுப்பு மதிப்பு எல்லையற்றதாக மாறும் எனவே தொடரிணைப்பு ரெசெனேட்டர்க்கு நமது உள்ளீட்டு மின்மறுப்பு குறைவாக இருக்க வேண்டும் என்பதைக் கண்டோம் அதிர்வெண்கள் 2 N ஒமேகா 0 க்கு இந்த குறுகிய தட ரெசனேட்டர் தொடர்இணைப்பு ரெசனேட்டராக செயல்படுகிறது 2 N 1 ஒமேகா 0 க்கு சமமான ஒமேகாவிற்கு குறுகிய தட ரெசனேட்டர் ஒரு பக்க இணைப்பு ரெசனேட்டராக செயல்படுகிறது எனவே அதே குறுகிய தட ரெசனேட்டர் தொடர் இணைப்பு ரெசனேட்டராகவும் பக்க இணைப்பு ரெசனேட்டராகவும் வெவ்வேறு அதிர்வெண்களுக்கு செயல்படலாம் இப்போது இது வருவதற்கு ஒரு காரணத்தையும் தருகிறது குறுகலான கூறுகளைப் பயன்படுத்தி அகலகற்றை வடிக்கட்டிகளைக் காட்டிலும் குறுகலான கற்றை வடிக்கட்டிகளை உண்மையில் செயல்படுத்த எளிதாக இருக்கும் காரணம் இந்த சுருக்கப்பட்ட ஸ்டப் அல்லது ஓபன் ஸ்டப் போன்ற சில நுண்ணலை கூறுகள் உண்மையில் செயல்படுத்த எளிதானது எனவே இவை பேண்ட்பாஸ் அல்லது மோசமான பங்கு பண்புகளை கொண்டிருப்பதால் அவை உண்மையில் இந்த குறிப்பிட்ட குறுகலான கற்றை வடிகட்டிகள் 1 வதாக மொத்த சமமான கூறுகளை கொண்டு மற்றும் அந்த மொத்த கூறுகளும் பரவலாக்கப்பட்ட சமமான கூறுகளாக மாற்றப்பட்டு வடிவமைக்கப்பட்ட ஒரு அகலக்கற்றை வடிகட்டியைக் காட்டிலும் எளிதாக செயல்படுத்த கூடியதாக இருக்க வேண்டும் இப்போது இந்த குறுகிய அல்லது திறந்த ஸ்டபின் செயல்திறனை மேம்படுத்த முடியுமா அதை நாம் செய்யலாமா எனவே அதைச் செய்வதற்கான ஒரு வழி அதனை ஒரு இடைவெளி இணைந்த ரெசனேட்டர் என்று அழைக்கிறோம் எனவே இடைவெளி இணைந்த ரெசனேட்டருக்கு இது போன்ற ஒரு கட்டுமானம் உள்ளது இது நமது உள்ளீடு தடம் இந்த தடம்தான் முக்கியமான தடம் அது நமது பணி ரெசனேட்டரை மீதமுள்ள சுற்றுடன் இணைக்கும் அங்கு ஒரு இடைவெளி உள்ளது மற்றும் நம்மிடம் ஒரு திறந்த சுற்று ரெசனேட்டர் உள்ளது என்று கூறலாம் சமமான சுற்று இதனை போன்றது இப்போது எக்ஸ் இன் இந்த இடைவெளி இணைந்த ரெசனேட்டரின் உள்ளீட்டு எதிர்ப்புக்கு சமம் இப்போது பீட்டா ஆர் அதிர்வெண் ஒமேகா ஆர் உடன் ஒத்திருக்கிறது அந்த அதிர்வெண்ணில் இடைவெளி கொண்ட மற்றும் திறந்த சுற்று ரெசனேட்டர் தொடர் இணைப்பு ரெசனேட்டர் அல்லது பக்க இணைப்பு ரெசனேட்டர் போன்று செயல்படும் இப்போது ஒமேகாவின் மதிப்பை எவ்வாறு கண்டுபிடிப்பது அதைச் செய்ய கட்டுமானத்தைப் பார்க்க வேண்டும் வரைபடத்தைப் பார்க்க வேண்டும் அல்லது இந்த அதிர்வெண்ணுடன் மின்எதிர்ப்பு எவ்வாறு மாறுபடுகிறது என்பதை நான் வரைந்ததை பார்க்க வேண்டும் இப்போது திறந்த சுற்று ஸ்டப்க்கு Z இன் கற்பனை மதிப்பு அல்லது மின்எதிர்ப்பு உள்ளீட்டு மின்எதிர்ப்பு Vs ஒமேகா வளைவு இது போன்றது ஒமேகா 0 இன் அடிப்படையில் இதை இப்படி எழுதலாம் அந்த மின்தேக்கு மின்எதிர்ப்பு இவ்வாறு மாறுபடும் எனவே 2 இன் குறுக்குவெட்டு அதிர்வெண்ணைக் கொடுக்கும் இடத்தில் அது ஒத்திருக்கும் உண்மையில் QE இந்த ரெசனேட்டர் வெளிப்புற மின்மறுப்பு Z0 உடன் இணைக்கப்பட்டுள்ளது என்று வைத்துக்கொள்வோம் பின்னர் இந்த இடைவெளியுடன் இணைந்த ரெசனேட்டருக்கான QE மதிப்பு இப்படி இருப்பதைக் காணலாம் இதன் நன்மை என்னவென்றால் நாம் மிக உயர்ந்த Q களைப் பெற முடியும் இந்த இடைவெளி இணைந்த ரெசனேட்டரைப் பயன்படுத்தி பெறக்கூடிய Q காரணி மிக அதிகமாக உள்ளது எனவே சுருக்கமாக குறுகிய தடங்கள் அல்லது திறந்த ஸ்டப் தடங்கள் போன்ற சில நிலையான நுண்ணலை கூறுகளைப் பயன்படுத்தி ரெசனேட்டர்களை எவ்வாறு எளிதாக உருவாக்க முடியும் என்பதையும் இடைவெளியைப் பயன்படுத்தி இந்த தடங்களின் Q காரணியை எவ்வாறு மேம்படுத்தலாம் என்பதையும் பார்த்தோம் அடுத்த தொகுதியில் இந்த ரெசனேட்டர்களைப் பயன்படுத்தி நாம் உண்மையில் குறுகலான வடிக்கட்டிகளை எவ்வாறு உருவாக்க முடியும் என்பதைப் பார்ப்போம்